Pthreads என்பது எல்லா வகையான ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தில் உள்ள ஒரு லைப்ரரி அது த்ரெட் லெவல் ப்ரோக்ராம்களை எழுத நமக்கு உதவுகிறது அதற்கு இந்த த்ரெட் கருத்தை பயன்படுத்த முடியும் மற்றும் இது ஸ்டாண்டர்டு ஆனது என்று கூறப்படுவதை நீங்கள் பார்க்கலாம் வெவ்வேறு வகையான ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வெவ்வேறு இம்பிளிமெண்டேஷன் பயன்படுத்தும் ஆனால் த்ரெட் லெவல் லைப்ரரியின் யூசர் போலவே வேஸ்ட் டிசைனர் அதை செயல்படுத்துவதில் கவனம் செலுத்துகிறார் த்ரெட் லெவல் லைப்ரரிஸ் இருக்கும் ஸ்பெசிபிக் கால்ஸ்specific calls என்ன ஸ்பெசிபிக் சர்வீசஸ் என்ன என்பதை நாம் நாம் தெரிந்திருக்க வேண்டும் இயற்கையில் Pthread லைப்ரரி பற்றி முழுமையாக டிஸ்கஷன் செய்ய முடியாது அதன் முக்கியமான பாட்ஸ் மற்றும் அந்த த்ரெட் லெவல் ப்ரோக்ராமை எவ்வாறு செய்கிறது என்பதையும் அது எவ்வாறு ஒரு ஜாப்ஐ முடிக்க உதவுகிறது என்பதையும் நாம் தெரிந்திருக்க வேண்டும் இது ஒரு POSIX ஸ்டாண்டர்டு நான் E 1003 1 c ஐ மும்மடங்காகக் கொண்டுள்ளேன் அது த்ரெட் உருவாக்க மற்றும் சின்குறைநைசேஷன் உதவும் API ஆகும் எனவே இதுத்ரெட்களை உருவாக்கி அவற்றுக்கிடையே சின்குறைநைசேஷன் செய்யும் நான் ஏற்கனவே கூறியது போல் இது ஒரு பேசிபிகேஷன் இம்பிளிமெண்டேஷன் அல்ல எனவே இம்பிளிமெண்டேஷன் மாறுபடலாம் ஆனால் பேசிபிகேஷன் அப்படியே இருக்கும் இந்த API த்ரெட்ன்லைப்ரரி இம்பிளிமெண்டேஷன் பிஹேவியர் பற்றி லைப்ரரி டேவலப்மன்ட் பொருத்து குறிப்பிடுகிறது இந்த பேசிபிகேஷன் 3 இன்டர்பேஸ் லைப்ரரில் இன்டர்பேஸ் லைப்ரரி எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதையும் அந்த லைப்ரரியில் இருக்கும் கால்ஸ் என்ன என்பது பற்றியும் அந்த கால்ஸ் செய்வதற்கு தேவையான பேராமீட்டர்ஸ் பற்றியும் கூறுகிறது பொதுவான UNIX ஆப்பரேட்டிங் சிஸ்டம் போலுள்ள சோலார் யூஸ் லினக்ஸ் மேக் ஓஎஸ் X அனைத்தும் இந்த Pthread ஐ ஆதரிக்கிறார்கள் அதனால்தான் இது நம்மிடம் உள்ளவற்றில் மிகவும் பிரபலமான ஒன்றாகும் அடுத்து நாம் மல்டித்ரெட் செய்யப்பட்ட C ப்ரோக்ராம் செபரட் த்ரட் உள்ள non நெகட்டிவ் இண்டீஜர் கூட்டுத்தொகையை எவ்வாறு கால்குலேட் செய்கிறது என்பதை பார்க்க போகிறோம் இது முக்கியமான த்ரெட் முக்கியமான பிராசஸ் அல்லது முக்கியமான த்ரெட்லிருந்து வரும் இது இன்னொரு த்ரெட்டை உருவாக்கி non நெகட்டிவ் இண்டீஜர் சம்மை கால்குலேட் செய்யும் ஒரு Pthreads ப்ரோக்ராமில் தனியான த்ரெட்கள் குறிப்பிட்ட பங்சன் மூலம் செயல்படுத்த தொடங்குகின்றன ஃபோர்க் சிஸ்டம் கால்ஸ் போது நம்மிடம் இருக்கும் ஃபோர்க் சிஸ்டம் கால்ஸ் மூலம் நீங்கள் தொடர்புபடுத்த முயற்சித்தால் அது செயல்முறைகள் விஷயத்தில் லினக்ஸ் போல இருக்கும் ஃபோர்க் விஷயத்தில் இந்த த்ரெட்கள் கிடைத்துள்ளன புதிதாக அதன் மூலம் உருவாக்கப்பட்ட ப்ராசஸ்சில் என்ன நடக்கும் இது இந்த கோட் டேட்டா மற்றும் ஸ்டாக் செக்மெண்ட்கள் பெற்றுள்ளது இது கோட் செக்மெண்ட்கள் ஆக இருந்தால் பிறகு அது ஃபோர்க் நேரத்தில் இருந்தால் நான் ஃபோர்க் கால் செய்துள்ளேன் பிறகு ஃபோர்க்லிருந்து திரும்பி பேரன்ட் மற்றும் சைல்ட் இருவரும் இந்த புள்ளியில் இருந்து செயல்பட தொடங்குவார்கள் ப்லோ ஆப் கண்ட்ரோல் பொருத்து இந்த பேரன்ட் மற்றும் சைல்ட் வெவ்வேறு பாதையை பின்பற்றுவார்கள் ஆனால் இருவரும் இந்த புள்ளியிலிருந்து தான் தொடங்குவார்கள் இருவரும் இந்த புள்ளியில் இருந்து தொடங்கி இதுபோன்று இது தொடரும் த்ரெட் விஷயத்தில் என்ன நடக்கும் அது இது போல் இருக்காது நீங்கள் ஒரு புதிய த்ரெட் உருவாக்க முயற்சிக்கும் போதெல்லாம் எந்த பங்க்ஷன் இதை எக்ஸ்க்யூட் செய்யும் என்பதை கூறவேண்டும் இது முழு கோடையும் எக்ஸ்க்யூட் பண்ணாமல் போகலாம் இது எந்த செயல்பாட்டை இயக்கும் என்று சொல்லுங்கள் அது முழு குறியீட்டையும் இயக்காது எனவே அந்தத் த்ரெட்டை எக்ஸிகியூட் செய்யும் குறிப்பிட்ட பங்க்ஷன்ஐ நாம் கூறவேண்டும் இந்த குறிப்பிட்ட எடுத்துக்காட்டில் உருவாக்கப்படும் த்ரெட் பற்றி பார்ப்போம் த்ரெட் உருவாக்கப்படுகிறது ரன்னர் என்று அழைக்கப்படும் பங்க்ஷன்ஐ கால் செய்கிறது இது ஒரு பங்க்ஷன் இது அந்த கோடில் உள்ள பங்க்ஷன் மற்றும் இந்த த்ரெட் ஆனது ரன்னர் பங்க்ஷன் மட்டுமே இயக்கும் ஒரு முறை இந்த ரன்னர் பங்க்ஷன் செயல்பட்ட உடன் அதனுடன் இணைந்த த்ரெட் இறந்துவிடும் இது ஒரே ப்ரோக்ராம்எப்படி இருக்கும் நாம் வெவ்வேறு வகையான நடைமுறைகள் அல்லது வெவ்வேறு பங்க்ஷன் கொண்டிருக்கலாம் மற்றும் ஒவ்வொரு த்ரெட்ம் அந்த குறிப்பிட்ட ஆரம்பிக்கும் பங்க்ஷன் உடன் இணைந்திருக்கும் மற்றும் ஒரு முறை அந்த பங்க்ஷன் உடைந்து விட்டால் அந்த த்ரெட்ம் இறந்துவிடும் நம்மிடம்முதலில்இருந்த ஒரு அப்ளிகேஷன் உதாரணத்திற்கு மறுபடியும் செல்வோம் நம்மை இந்த நெட்வொர்க்கிங் நெட்வொர்க்கிற்கான டேட்டா பெறுவதற்கு வைத்திருக்கிறோம் பிறகு இதன் டிஸ்பிளேயை புதுப்பித்திருக்கிறோம் நாம் இந்த ஸ்பெல் செக்கர் பெற்றிருக்கிறோம் மற்றும் அவை அனைத்திற்கும் வெவ்வேறு பங்க்ஷன் இருக்கிறது நாம் ஃபங்க்ஷன்ஐ இன்வோக் செய்யும் வெவ்வேறு த்ரெட்களை உருவாக்க முடியும் மற்றும் ஒரு முறை அந்த பங்க்ஷன் முடிந்து விட்டால் த்ரெட் முடிந்துவிடும் ப்ரோக்ராம்ல் மெயின் பங்ஷனில் ஒரு சிங்கிள் த்ரெட் கண்ட்ரோல் தொடங்குகிறது மற்றும் சில இனிசிலைசேஷன்க்கு பிறகு மெயின் மற்றொரு த்ரெட்டை உருவாக்கும் அது கால் ஆரம்பிக்கும் ரன்னர் பங்ஷனில் கண்ட்ரோல் ஆரம்பித்த பிறகு நாம் இதை புரிந்து கொள்ள அதன் கோட் பற்றி பார்ப்போம் இங்கே நீங்கள் இந்த ப்ரோக்ராமை பார்க்கலாம் எந்தவொரு த்ரெட்ம் pthread ப்ரோக்ராம் செய்யும் இதுதான் முதல் விஷயம் இந்த லைன் ஹாஸ் pthread dot h என்று இருக்க வேண்டும் இது ஒரு கெட்டர் பைல் இது pthread வகைகளுடன் தொடர்புடைய டெபனிஷன் கொண்டிருக்கும் எடுத்துக்காட்டாக இந்த pthread t இந்த tid என்பது வேரியபில் இது ஒரு த்ரெட் ஐடென்டிபயர் pthread t என்பது இந்த வகை id வகை மற்றும் ஆட்ரீபியூட் t என்பது pthread ஆட்ரீபியூட் இப்பொழுதுஇந்தசம் வேரியபில்ஆக பெற்றுள்ளோம் மற்றும் பங்க்ஷன் டிஸ்க்கிரிப்சன் உள்ளடக்கிய ஃபங்ஷன் டெபனிஷன் இருக்கிறது இது ஒரு ரன்னர் வொய்ட்type void ஆக இந்த பேராமீட்டர் பாஸ் பண்ண படுகிறது இப்போது இந்த மெயின் ப்ரோக்ராமில் நாம் என்ன செய்கிறோம் argc 2 க்கு சமமாக இல்லாவிட்டால் இது எரர் கொடுக்கும் அவர் அந்த புரோகிராம் சில இண்டீஜர் வேல்யூவை கால்டு பண்ணி விட்டதாககருதுகிறார் பிறகு இந்த வேல்யூ வரவேண்டும் பிறகு இது இதை கால் செய்யும் இதுதான் பங்க்ஷன் அதை இந்த ப்ரோக்ராம் சில இண்டீஜர் வேல்யூக்கு கால் செய்தது பிறகு இந்த இண்டீஜர் வேல்யூ பாசிட்டிவாக இருக்க வேண்டும் இரண்டாவது இந்த atoi argv 0 க்கும் குறைவாக இருக்கிறதா என்பதை சரிபார்க்கவும் எனவே கொடுக்கப்பட்டிருக்கும் வேல்யூ 0 விட குறைவானதா அல்லது வேல்யூ 0 விட குறைவாக இல்லையென்றால் அது எரர் இந்த புரோகிராம் சில பாசிட்டிவ் வேல்யூ கொடுப்பதற்காக கால் செய்யப்பட்டிருக்கலாம் எனவே 0 அல்லது சில பாசிட்டிவ் வேல்யூ கொடுக்கப்பட்ட மதிப்பாக இருக்க முடியாது நெகட்டிவ் ஆக இருக்க முடியாது இதுதான் ஃபார்மேட் இந்த ப்ரோக்ராம் இன்ஒக் செய்யும் dot out மற்றும் சில இண்டீஜர் வேல்யூ இப்போது இதற்குப் பிறகு என்ன செய்தது அது சில டிஃபால்ட் ஆட்ரிபியூட் செய்தது இந்த pthread க்கு சில டிஃபால்ட் ஆட்ரிபியூட் பெறுகிறது இந்த ஆட்ரிபியூட் ஸ்ட்ரக்சர்ரில் pthread ஆட்ரிபியூட் பெற்றிருக்கிறது இந்த டிஃபால்ட் ஆட்ரிபியூட் இது பெறுகிறது இதில் உள்ள ஆட்ரிபியூட் இப்போது ஒரு த்ரெட்டைஉருவாக்கப் போகிறது இந்த pthread tid ஆட்ரிபியூட் ரன்னர் மற்றும் argv 1 ஐ உருவாக்குகிறது என்னநடக்கிறது என்றால் பங்க்ஷன் ரன்னர்ஐ குறிப்பிட்ட பேராமீட்டர் கொண்டு இதை அழைக்கிறது இந்த த்ரெட் ஃபார்மேட்டை உருவாக்கும் இந்த pthread உருவாக்கம் இது போன்றது இந்த த்ரெட் id யை நாம் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்ல வேண்டும் த்ரெட் உருவாக்கப்படும் இந்த pthread உருவாக்கம் செயல்படுத்தப்படும்போது கணினி அதற்கு ஒரு த்ரெட் id யை கொடுக்கும் பிறகு இந்த த்ரெட் id திரும்பவும் tid க்கு சென்றுவிடும் பிறகு எந்த ஆட்ரிபியூட்டை நீங்கள் செட் செய்தாலும் அது ஆட்ரிபியூட் ஸ்ட்ரக்சர்க்கு செல்லும் எனவே டிஃபால்ட் ஆக எது இருந்தாலும் நாம் எந்த மாடிஃபிகேஷன் செய்யத் தேவையில்லை இதுதான் அடிப்படையான ட்ரிக்ஸ் இந்த ஆட்ரிபியூட் வேரியபில் உள்ள டிஃபால்ட் வேல்யூ முன்பே எடுத்துக்கொள்ளலாம் அந்த வேரியபில் அதற்குள்ளே செலுத்திக் கொள்ளும் இந்த த்ரெட் டிஃபால்ட் ஆட்ரிபியூட்உடன் உருவாக்கப்பட்டது பின்னர் ரன்னரில் இது தான்த்ரெட்டை செயல்படுத்த பயன்படும் ஃபங்ஷன்அந்த ஃபங்ஷன் பெயர் கொடுக்கப்பட்டு பின்னர் இந்த argv 1 ஆகவே 10 20 30 போன்ற மதிப்பு எதுவாக இருந்தாலும் எந்த பாசிட்டிவ் இண்டீஜர் வேல்யூ அதிகமாகவோ அல்லது 0 சமமாக இருக்கும் அந்த மதிப்பு வழங்கப்பட்டது இதுதான் ஃபங்ஷனுக்கு அனுப்பப்படும் பேராமீட்டர் இப்பொழுது அந்த த்ரெட்குள் என்ன நடக்கும் என்பதை நன்றாக பார்த்தால் இந்த த்ரட் உருவாக்கப்பட்டு குறிப்பிட்ட ஆர்க்யூமென்ட் கொண்டு பங்க்ஷன் ரன்னரில் செயல்படுத்தப்படும் இந்த பங்க்ஷன் ரன்னரில் நாம் என்ன செய்கிறோம் அடுத்த டெக்ஸ்ட் வருகிறது அங்கே ஸ்ட்ரிங் வேரியபில் இருக்கிறது அது பங்க்ஷன் atoi க்கு கால் கொடுப்பதன் மூலம் முதலில் சில இண்டீஜர் ஆக மாற்றப்படுகிறது இதுதான் வேரியபில் அப்பர் அதோடு தொடர்புடைய இண்டீஜர் வேல்யூ பெறுகிறேன் பிறகு இந்த எண் 1 அப்பர் லிமிட்டுடன் சேர்க்கபடுகிறது நீங்கள் சம் வேரியபில் பார்த்தால் அதில் சம் என்பது கிலோபல் வேரியபில் மெயின் புரோகிராம் செயல்படும் பொழுது அதுதான் தெரியும் இந்த சம் தெரியும் என்பதால் மெயின் செயல்பட தொடங்கியதும் இதுதான் மெயின் த்ரெட் மேலும் இந்த மெயின் த்ரெட் பங்க்ஷன் ரன்னர்ல் செயல்படும் மற்றொரு த்ரெட் உருவாக்கியது ஆனால் இரண்டு த்ரெட்ம் சம் பார்க்கலாம் பேரன்ட் சைல்ட் பிராசஸ் போலல்லாமல் ஒரு த்ரெட் உருவாக்குவதற்கு மாறாக ஒரு சைல்ட் ப்ராசஸ் உருவாக்கப்பட்டது அந்த சைல்ட் ப்ராசஸ் சில வேலைகளை கணக்கிடுவதற்காக ஒதுக்கப்பட்டது பிறகு இந்த சைல்ட் ப்ராசஸ் என்ன செய்யும் இந்த சைல்ட் ப்ராசஸ் சம் கணக்கிடுகிறது அது பேரன்ட் ப்ராசஸ்க்கு தெரியாது ஆனால் த்ரெட் என்பதால் இந்த டேட்டா செக்மெண்ட் அனைத்து த்ரெட் களுக்கும் பொதுவானது இரண்டும் அதே சம் வேரியபில் பார்க்கிறது இதன் விளைவாக இங்கே மாற்றியமைக்கப்பட்ட சம் கிடைக்கிறது இங்கே பேரன்ட் இருப்பதால் இதை உருவாக்கியது பேரன்ட் த்ரெட் இந்த விஷயம் நமக்கு கிடைத்துள்ளது இதுதான் த்ரெட் ப்ரோக்ராம்ன் நன்மை நீங்கள் சேர்ட் மெமரி லொகேஷன் இங்கே வைக்க வேண்டியதில்லை அவர்கள் இருவரும் அதை அணுக முடியும் அவை டேட்டா செக்மெண்ட்ன் ஒரு பகுதி இந்த த்ரெட் உருவாக்கிய பிறகு பேரன்ட் த்ரெட் சைல்ட் த்ரெட் முடியும் வரை காத்திருக்கிறது த்ரெட் வெளிவரும் வரை காத்திருக்கிறது pthread சேருகிறது மற்றும் த்ரெட்ஆக இருந்தாலும் இது முடிவில் ரன்னரை இயக்கும் த்ரெட் இது pthread வெளியேறலை இயக்குகிறது இது pthread க்கு மெசேஜ் அனுப்புகிறது அதில் எப்பொழுது இது காத்திருக்க வேண்டும் மற்றும் எங்கே இணைவதற்கு காத்திருக்க வேண்டும் என்று கூறுகிறது இந்த காத்திருப்பு முடிந்தவுடன் இந்த மெயின் த்ரெட் சம் வேல்யூ பிரின்ட் செய்கிறது இங்கே ப்ரிண்ட் செய்யப் பட்டதுதான் வேல்யூ அது இங்கே கணக்கிடப்படும் மதிப்பாக இருக்கும் ஒரே டேட்டா செக்மெண்ட்ன் பகுதியாக இருக்கும் வேரியபில் 2 த்ரெட்ஸ்ம் எடுத்துக்கொள்ளலாம் இது பல த்ரெட்ஸ் நாம் எவ்வாறு உருவாக்க முடியும் என்பதற்கு மிக எளிய யோசனையை நமக்கு வழங்குகிறது அதனால் அடிப்படையில் நாம் கற்றுக்கொண்ட முக்கியமான கால்ஸ் இந்த pthread ஆட்ரிபியூட் அது ஆட்ரிபியூட்களை துவக்குகிறது பின்னர் நாம் த்ரெட்ஸ் உருவாக்குவதற்காக இந்த pthread ஐ உருவாக்கியுள்ளோம் த்ரெட்ஸ் முடிவடையும் வரை pthread இணைவதற்கு காத்திருக்கும் நமக்கு pthread எக்ஸிட் கிடைத்துள்ளதுஇதன் மூலம் நீங்கள் ஒரு த்ரெட்லிருந்து வெளியேறலாம் இப்போது மேலும் விவரங்களுக்கு இந்த pthread லைப்ரரி கையேடுகள் மற்றும் அனைத்தையும் அணுகலாம் இங்கே மற்றொரு உதாரணம் நம்மிடம் 10 த்ரெட்களில் சேர்வதற்கு pthread கோட் இருக்கிறது நாம் 10 த்ரெட்களுக்கான அரே உருவாக்கியுள்ளோம் அவை இதில் வைக்கப்படுவதால் ஒர்க்கர்ஸ் நம்பர் ஆப் த்ரெட் என்று குறிப்பிடப்படுகிறது pthread ஒர்க்கர்ஸ் i dot NULL எல்லா ப்ராசஸ்கும் பேரன்ட் த்ரெட் மெயின் த்ரெட் இது ஒர்க்கர்ஸ் த்ரெட் அனைவரையும் சேர்ப்பதற்கு காத்திருக்கிறது இந்த கூட்டுத்தொகை ப்ரோக்ராம் நாம் முன்பு வைத்திருந்தோம் மல்டிகோர் அமைப்பில் சிங்கிள் த்ரெட் உருவாக்குகிறது நாம் ஒவ்வொரு கோர்ரிலும் பல த்ரெட்களை கொண்டிருக்கலாம் ஒவ்வொரு கூறும் த்ரெட் செயல்படுத்தலாம் மற்றும் சில மணி நேரத்திற்கு சின்குறைநைசேஷன்synchronization செய்வது நமக்கு தேவைப்படுகிறது வெவ்வேறு கோட்களை கொண்டு பெரலல் ஆக இயங்கும் நிறைய த்ரெட்களை பெற்றிருக்கலாம் இது C 1 C 2 C 3 C 4 etcetera ஆகும் பின்னர் இந்த த்ரெட்ஸ் அனைத்தும் முடிவடையும் ஒரு புள்ளி தேவை சின்குறைநைசேஷன் செய்ய நீங்கள் விரும்பினால் மெயின் த்ரெட் இது சரி என்பது போன்ற ஓர் ஸ்டேட்மெண்ட் செயல்படுத்த வேண்டும் இந்த லுபில் pthread இணையும் அது காத்திருக்கும் அனைத்து த்ரெட்களுக்கும உள்ளதுஎல்லா த்ரெட்களும் இணைந்தவுடன் மெயின் த்ரெட் மட்டுமே தொடரும் நீங்கள் இந்த மேட்ரிக்ஸ் எடுத்துக்காட்டுக்கு இது போன்ற சூழ்நிலையைப் பற்றி நாம் சிந்திக்கலாம் நாம் அந்த டிரான்ஸ்போஸ் செய்வதை பார்க்கலாம் இன்வெர்ஸ் ஆப்பரேஷன் ட்டர்மினட் கண்டுபிடிப்பது ஆகியவற்றை எடுத்துக்கொள்ளலாம் இப்போது என்ன நடக்கிறது என்றால் C4 ஒவ்வொரு எலிமன்ட்டையும் சில வேல்யூவால் இன்கிரிமெண்ட் செய்கிறது என்று நீங்கள் கூறலாம் சில வேல்யூ v அது இப்போது இன்கிரிமெண்ட் ஆகி வருகிறது அதனால் நான் கண்டினுயூஎஸ் ப்லோ ஆப் மேட்ரசஸ்சஸ் பெற்றிருக்கிறேன் ஒரு மேட்ரிக்ஸ் ஆப்பரேஷன் முடிந்ததும் மீண்டும் ஆப்பரேஷன் செய்ய வேண்டியது இரண்டாவது மேட்ரிக்ஸில் செல்ல வேண்டும் ஒரு முறை நான் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் அங்கே மெயின் த்ரெட் இருக்கிறது அது இந்த த்ரெட்களை உருவாக்கி அவைகளுக்கு வேலை தருகிறீர்கள் ஒரு முறை த்ரெட்கள் முடிந்தவுடன் அடுத்த மேட்ரிக்ஸில் அமைக்கப்பட்ட தற்போதைய டேட்டா உடன் செய்யப்பட்டு மீண்டும் ரீட் செய்யும் மறுபடியும் நீங்கள் தொடர வேண்டும் என்று தெரிவிக்கப்பட வேண்டும் எப்படியாவது நாம் த்ரெட்களை உருவாக்க வேண்டும் மற்றும் த்ரெட்கள் முடிவடையும் வரை காத்திருக்க வேண்டும் இதை கண்டிப்பாக செய்ய வேண்டும் இந்த த்ரெட்களை இணைப்பதன் மூலம் இந்த குறிப்பிட்ட அப்ரோச் பயன்படுத்தி அதைச் செய்யலாம் இப்போது போர்க் செமண்டிக் மற்றும் எக்ஸிக் சிஸ்டம் கால் பற்றி நாம் கவனிக்க வேண்டும் த்ரெட் ஒரு ப்ராசஸ் இன் பகுதியாக இருப்பதால் போர்க் கால் அல்லது exec call செய்யும் பொழுது என்ன நடக்கும் ஒரு ப்ராசஸ்க்குள் பல த்ரெட்கள் உள்ளன இப்போது ஒரு த்ரெட் போர்க் என்றால் மீதமுள்ள த்ரெட்களுக்கு என்ன நடக்கிறது அல்லது ஒரு exec call செயல்படுத்துவதற்கு ஒரு த்ரேட் கால் இன்னொரு கால் செயல்படும் பிராசசின்கன்டன்ட் ஒன்றுடன் ஒன்று மூடப்பட்டிருக்கும் மீதமுள்ள த்ரெட்களுக்கு என்ன நடக்கும் இங்கே சிக்னல் ஹன்ட்லிங் பிரச்சினைகள் உள்ளன சில சிக்னல் என்பது சில அசாதாரண சூழ்நிலைகள் ஏற்பட்ட சூழ்நிலையாக இருந்தால் அது தகவலறிந்ததாக இருக்கும் எடுத்துக்காட்டாக ஒரு ப்ரோக்ராம் இயங்கினால் சில குறிப்பிட்ட நேரத்தில் அது x y z போன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்ப் பெறும் இப்போது z இன் இந்த மதிப்பு 0 க்கு சமமாக மாறினால் பிறகு 0 ஆல் வகுப்பது எரர் இது ஒரு எக்சப்ஷனல் நிலைமை கணினி என்ன செய்கிறது என்றால் இந்த பிராசஸ்க்கு 0 எரர் கிடைத்துள்ளது என்று கணினி ஒரு சிக்னல் அனுப்புகிறது ப்ராசஸ் இந்த சிக்னல்களை கவனமாக கையாளும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஒருவேளை முடியவில்லை என்றால் அந்த ப்ராசஸ் டெர்மினேட் செய்யப்படும் இந்த விஷயம் நடக்கும் ஒரு த்ரெட் சிக்னல் பெற்றால் என்ன நடக்கும் இது எல்லா த்ரெட்களுக்கும் தெரியும் அல்லது அது அந்த த்ரெட் க்கு மட்டுமே தெரியும் அதுதான் முக்கியம் நீங்கள் எவ்வாறு த்ரெட்டை கேன்சல் செய்கிறீர்கள் அல்லது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட த்ரெட்டை நாங்கள் கேன்சல் செய்ய விரும்புகிறோம் என்றால் மற்றவர்களுக்கு என்ன நடக்கும் பின்னர் லோக்கல் ஸ்டோரேஜ் மற்றும் திட்டமிடல் செயல்படுத்தல் எனவே இந்த த்ரெட்களை பற்றி நாம் பேசும்போது நாம் பார்க்க வேண்டிய பல்வேறு சிக்கல்கள் இவை இவற்றை தெரிந்துகொள்ள நாம் லோக்கல் ஸ்டோரேஜ் மற்றும் செடியூலர் ஆக்டிவேஷன் பற்றி பார்க்க வேண்டும் அடுத்தடுத்த விவாதத்தில் இந்த சிக்கல்களைப் பார்ப்பது முதல் விஷயம் ஃபோர்க் மற்றும் எக்ஸிக் சிஸ்டம் கால் ஃபோர்க் டூப்ளிகேட் ஒரு த்ரெட் அல்லது அனைத்து த்ரெட்களை இதுதான் நாம் கவனிக்க முதல் சிக்கல் இப்போது பல த்ரெட்கள் கிடைத்துள்ளன இந்த த்ரெட்கள் ஒரு ஃபோர்க் கால் செய்கின்றன இப்போது என்ன நடக்கும் அவ்வாறு உருவாக்கப்பட்ட புதிய பிராசஸ் இது இந்த த்ரெட்ன் காப்பி மட்டுமே கொண்டிருக்குமா அல்லது இந்த த்ரெட்களின் காப்பியும் கொண்டிருக்குமா இப்போது இதற்கு நிச்சயமாக நேரடி பதில் எதுவும் கொடுக்க முடியாது இது OS டிசைனர்ரைப் பொறுத்தது சில யூனிக் சிஸ்டம் அவர்களுக்கு இரண்டு வெர்சன் ஃபோர்க் கிடைத்துள்ளன ஒரு ஃபோர்க் கால் உள்ளது மேலும் vfork என்று அழைக்கப்படும் மற்றொரு கால் உள்ளது இந்த ஃபோர்க் இது ப்ராசஸ்இன் காப்பி உருவாக்குகிறது அனைத்து த்ரெட்களும் காப்பி செய்யப்படும் அதேசமயம் இந்த vfork இது உண்மையில் த்ரெட் மட்டுமே காப்பி செய்யும் இந்த விஷயத்தை நீங்கள் இதேபோல் exec க்கும் பெற்றுள்ளீர்கள் இது பொதுவாக அனைத்து த்ரெட்களையும் உள்ளடக்கிய பிராசஸ் ரன்னிங்கை மாற்றும் ஏனென்றால் இங்கே நீங்கள் சாத்தியமில்லாத ஒரு த்ரெட்டை மாற்றினால் அது நடக்க முடியாது ஏனென்றால் அந்த த்ரெட் சில கோட்டைப் பகிர்ந்து கொள்ளும் ஏனெனில் கோட் பகுதி ஒரே கோட்டேட்டா எல்லாம் ஒன்றுதான் எனவே ஒரு குறிப்பிட்ட த்ரெட்களின் கோட் மற்றும் டேட்டாவை ஓவர்லே செய்ய முடியாது இதன் விளைவாக எந்த த்ரெட் செயல் படுத்தினாலும் exec சாதாரணமாக செல்கிறது முழு செயல்முறைக்கும் அனைத்து செயல்முறைக்கும் முழு பிராசஸ் ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்டிருப்பதால் அனைத்து த்ரெட்களும் இணைக்கப்பட்டிருக்கும் இப்போது இது சிக்னல் ஹன்ட்லிங் தொடர்பான ஃபோர்க் மற்றும் exec பற்றியது குறிப்பிட்ட ஈவன்ட் நிகழ்ந்த ஒரு பிராசஸ்ஐ தெரிவிக்க குறிப்பாக யுனிக்ஸ் சிஸ்டத்தில் சிக்னல்கள் பயன்படுத்தப்படுகின்றன என்று நான் சொல்லிக் கொண்டிருந்தேன் எனவே நிகழ்ந்த சில தவறான நிலையை இயக்கும் போது சில தவறானது மட்டுமல்லாமல் பிராசஸ் தெரிவிக்க விரும்பும் வேறு சில தகவல்களும் எவ்வாறு அறிவிக்கப்பட வேண்டும் ஈவன்ட் நிகழ்ந்துவிட்டது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பின்னர் தொடர்ந்து கவனிக்க வேண்டியது பிராசஸ் பற்றி அறிவிக்கப்பட வேண்டும் இந்த பிராசசின் சூழலில் த்ரெட்களின் சூழலில் இது எவ்வாறு நிகழ்கிறது சிக்னல்களை பிராசஸ் செய்ய ஒரு சிக்னல் ஹன்ட்லர் பயன்படுத்தப்படுகிறது குறிப்பிட்ட நிகழ்வால் ஒரு சிக்னல் உருவாக்கப்படுகிறது சிக்னல் ஒரு ப்ராசஸ்க்கு வழங்கப்படுகிறது மற்றும் சிக்னல் இரண்டு சிக்னல் கையாளுபவர்களில் ஒருவரால் கையாளப்படுகிறது இங்கு டிஃபால்ட் ஹன்ட்லர் மற்றும் பயனர் வரையறுக்கப்பட்ட சிக்னல் ஹன்ட்லர் இருக்க முடியும் சிக்னல் பொறுத்தவரை நம்மிடம் உள்ள சில விஷயங்கள் இவை C ப்ரோக்ராமில் நீங்கள் என்ன செய்ய முடியும் அதேபோல் யுனிக்ஸ் சிஸ்டத்திலும் நீங்கள் சிக்னல் போல சொல்ல முடியும் என நீங்கள் சொல்லலாம் அங்கே நிறைய வெவ்வேறு சிக்னல்கள் உள்ளன ஒவ்வொன்றிற்கும் ஒரு எண் இருக்கிறது எனவே 5 கமா என்று சொன்னால் ரோட்டின் if ஃபங்ஷன் 1 பற்றி பேசலாம் மேலும் ஃபங்ஷன் 1 என்பது இந்த குறிப்பிட்ட ரோட்டின்க்கு எழுதப்பட்ட ஒரு குறிப்பிட்ட வழக்கமாகும் இது ஃபங்ஷன் 1 எங்கே இந்த குறிப்பிட்ட ரோட்டின் எழுதப்பட்டிருக்கிறது இப்போது என்ன நடக்கிறது என்றால் இந்த சிக்னல் வரும்போது சிக்னல் எண் 5 வரும் இது ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தின் கையேட்டில் உண்மையில் வரையறுக்கப்பட்டிருக்கலாம் இது சிக்னல் வரும்போது இந்த குறிப்பிட்ட சிக்னல்கள் என்ன பின்னர் அது பிராசஸ் மற்றும் பிராசஸ் செயல்படுத்தும் ஃபங்ஷனுக்கு தெரிவிக்கப்படும் அது சில சிறப்பு ஹன்ட்லிங் ரோட்டின் ஆக இருக்கலாம் எனவே அது செயல்படுத்துவதற்கு இது அங்கே இருக்க முடியும் சிக்னலை பிராசஸ் செய்ய சிக்னல் ஹேண்ட்லர் பயன்படுகிறது இதுதான் சிக்னல் ஹன்ட்லிங் ஆகும் இது அடிப்படையில் நான் கூறிய யூசர் டிஃபைண்ட் சிக்னல் ஹன்ட் லர் ஆகும் பின்னர் சில டிஃபால்ட் ஹன்ட்லர் இருக்கலாம் டிஃபால்ட் ஹன்ட்லர் என்பது ஒன்றுமில்லை ஒரு பிராசஸ்ஐ டெர்மினேட் செய்வதுதான் இதன் வேலை எந்த சிக்னல் வரும்போது பிராசஸ் நிறுத்தப்படும் இது டிஃபால்ட் சிங்கிள் ஹன்ட்லர்ரால் கையாளப்படுகிறது இப்போது பொது சிக்னல் பிராசஸ்க்கு வழங்கப்படுகிறது இப்போது இந்த சிக்னல்signal ஒரு த்ரெட் வகை சூழலில் எவ்வாறு கையாளப்படுகிறது ஒவ்வொரு சிக்னலுக்கும் டிஃபால்ட் ஹேண்ட்லர் கிடைத்துள்ளது சிங்கிள் மற்றும் யூசர் வரையறுக்கப்பட்ட சிங்கிள் ஹேண்டட் ஓவர்ரைட் த டிஃபால்ட் மற்றும் சிங்கிள் த்ரெட்டெட் சிக்னல் ஒரு பிராசஸ்க்கு வழங்கப்படும் போது கர்னல் இயங்கும் அதுதான் நமக்கு இருக்கும் சாதாரண நிலைமை சிக்னல்ஸ் மிகவும் முக்கியம் ஏனென்றால் பல அசாதாரண சூழ்நிலைகளைப் கண்டறிய இது பயன்படுத்தப்படலாம் இது சிங்கிள் த்ரெட்டெட் ப்ராசஸ் சரியாக இருக்கும் ஆனால் மல்டி த்ரெட்டெட் ப்ராசஸ்க்கு நீங்கள் என்ன செய்வீர்கள் சிக்னல் பொருந்தும் த்ரெட்க்கு நாம் சிக்னலை வழங்க வேண்டுமா இது த்ரெட் ஆக எழுதப்பட்டுள்ளது எனவே இது த்ரெட் ஆக இருக்க வேண்டும் இது சிக்னல் பொருந்தும் த்ரெட்க்கு சிக்னல் வழங்குவதாகும் இது ஒரு சாத்தியக்கூறு இது பிராசஸ்ன் ஒவ்வொரு த்ரெட்க்கும் சிக்னல் வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் அல்லது பிராசஸ்ன் சில த்ரெட்களுக்கு அல்லது ஒரு பிராசஸ்ன் அனைத்து சிக்னலையும் பெற குறிப்பிட்ட த்ரெட்டை நான் எவ்வாறு வைத்திருக்க முடியும் நம்மிடம் வெவ்வேறு ஆப்ஷன்ஸ் இருக்கிறது அதைக் கொண்டு தேவையானது செய்யப்படும் இந்த முடிவு வேஸ்ட் டிசைனர் பொருத்து அமைகிறது இது எவ்வாறு கையாளப்படுகிறது என்பதைப் பார்க்க தொடர்புடைய கையேட்டை நீங்கள் கலந்தாலோசிக்க வேண்டும் அடுத்து த்ரெட் கன்சல்லேஷன் பிரச்சினை வருகிறது நீங்கள் ஒரு த்ரெட்டை எவ்வாறு நிறுத்துகிறீர்கள் நீங்கள் நிறுத்தினால் என்ன ஆகும் கன்சல்லேஷன் என்பது ஒரு த்ரெட் டெர்மினேட் ஆவதற்கு முன்பே நிறுத்துகிறது நாம் கேன்சல் செய்ய விரும்பும் த்ரெட்டை ஒரு த்ரெட் கேன்சல் செய்யலாம் இது டார்கெட் த்ரெட் என குறிப்பிடப்படுகிறது மற்றும் டார்கெட் த்ரெட்டை கேன்சல் செய்வது இரண்டு அணுகுமுறைகளைப் பயன்படுத்தி கையாளப்படலாம் ஒன்று அசின் கொரோனஸ் கன்சல்லேஷன் மற்றொன்று டிஃப ர்டு கன்சல்லேஷன் அசின்கொரோனஸ் கன்சல்லேஷன் என்பது த்ரெட்டை டெர்மினேட் ஆவதற்கான முடிவு வந்தவுடன் அது உடனடியாக டெர்மினேட் செய்வது என்பதாகும் இப்போது இந்த விஷயம் எப்படி நடக்கிறது அது நிச்சயமாக வேஸ்ட் டிசைனர் சந்திக்கும் மற்றொரு பிரச்சினை அதை செயல்படுத்த வேண்டும் ஆனால் டெர்மினேட் முடிவு செய்யப்பட்டவுடன் அது டெர்மினேட் ஆகும் மறுபுறம் இந்த டிஃபர்டு கன்சல்லேஷன் அது கேன்சல் செய்யப்பட வேண்டுமா என்று டார்கெட் த்ரெட்டை அவ்வப்போது சரிபார்க்க அனுமதிக்கும் இங்கே த்ரெட்கள் உள்ளன அவற்றை நான் இன்னும் நன்றாக நடந்து கொண்ட த்ரெட் என்று சொல்ல வேண்டும் அந்த குறிப்பிட்ட கால இடைவெளியில் த்ரெட் ஒரு பிளாக்ஐ சரிபார்க்கும் முன்பு தொடங்கப்பட்ட சில த்ரெட்கள் இருக்கலாம் ஆனால் அந்த த்ரெட்டின் செயலுக்கு வேறு சில சூழ்நிலைகள் ஏனென்றால் அது இல்லை நான் ஒரு பிளாக்ஐ அமைக்க முடியும் மற்றும் செயல்பாட்டைச் செய்த இந்த முந்தைய த்ரெட் செயல்பாட்டைச் செய்ய வேண்டும் என்று வைத்துக்கொள்வோம் அது அவ்வப்போது அந்தக் பிளாக்ஐ சரிபார்க்கும் என்றும் பிளாக் அமைக்கப்பட்டால் அது செயல்பாட்டிற்கு வராது அல்லது அதற்கு பதிலாக டெர்மினேட்ஆகும் அல்லது கேன்சல் ஆகும் இந்த டிஃபர்டு கன்சல்லேஷன் டார்கெட் த்ரெட் கேன்சல் செய்யப்படுவதற்கு கட்டாயமா என்பதை அவ்வப்போது சரிபார்க்க அனுமதிக்கும் இப்போது சிரமம் வருகிறது ஏனெனில் த்ரெட் உடன் தொடர்புடைய ரிசோர்சஸ் இருக்கும் த்ரெட் கேன்சல் செய்யப்படும்போது அந்த ரிசோர்சஸ்க்கு என்ன நடக்கும் த்ரெட்களுடன் இருக்கும் ரிசோர்சஸ்க்கு என்ன நடக்கும் உங்களுக்குத் தெரியும் ரிசோர்சஸ் ஹன்ட்லிங் என்பது ரிசோர்சஸ் மேனேஜ்மென்ட் ப்ராசஸ் லெவல்லில் செய்யப்படுகிறது நீங்கள் ஒரு ப்ராசஸ்ல் நூற்றுக்கணக்கான த்ரெட்களை கொண்டிருக்கலாம் அதில் ஒரு த்ரெட் கேன்சல் செய்யப்படுகிறது அல்லது டெர்மினேட் செய்யப்படும் இப்போது இந்த த்ரெட்கள் வைத்திருக்கும் ரிசோர்சஸ்க்கு என்ன நடக்கும் நீங்கள் இந்த ரிசோர்சஸ் வெளியிட்டால் மற்றும் பிற த்ரெட்களும் பாதிக்கப்படுகின்றன கேன்சல் செய்யும் த்ரெட்களுக்கு ரிசோர்சஸ் ஒதுக்கப்பட்டுள்ளன டேட்டாவை புதுப்பிக்கும் போது மற்ற த்ரெட்களுடன் பகிரும்போது ஒரு த்ரெட் ரத்து செய்யப்படுகிறது இந்த சிரமம் தான் வரக்கூடும் அதை எவ்வாறு கையாள்வது இந்த முடிவை எவ்வாறு கையாள்வது என்பது மிகவும் கவனமாக செய்யப்பட வேண்டும் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பொதுவாக கணினி ரிசோர்சஸ்களை மீட்டெடுக்கும் நான் த்ரெட்டை கேன்சல் செய்கிறேன் ஆனால் எல்லா ரிசோர்சஸ்களையும் மீட்டெடுக்க மாட்டேன் இந்த குறிப்பிட்ட த்ரெட்ல் மட்டுமே சில ரிசோர்சஸ் உள்ளன என்று வேஸ்ட டிசைனர் கண்டறிந்தால் அவை மீட்கப்படும் ஆனால் எல்லா ரிசோர்சஸ்ம் இல்லை பிற த்ரெட்களால் வைத்திருக்கும் ரிசோர்சஸ் அசின்கொரோனஸ் முறையில் கேன்சல் செய்வது மற்றவர்களுக்குத் தேவைப்படும் கணினி அதிக ரிசோர்சஸ் விடுவிப்பதில்லை இது வந்துள்ளது என்பதே இதன் உட்பொருள் நீங்கள் ஒரு த்ரெட்டை கேன்சல் செய்கிறீர்கள் என்றால் அது சின்கொரோனஸ்லி என்பது அர்த்தமல்ல இது எல்லா ரிசோர்சஸ்யும் இலவசமாகப் பெறும் என்று அர்த்தமல்ல டிஃபர்டு கன்சல்லேஷன்சிக்கலால் பாதிக்கப்படுவதில்லை என்ற நன்மையைப் பெற்றுள்ளது ஏனெனில் ஒரு த்ரெட் நிறுத்தப்பட வேண்டும் அல்லது கேன்சல் செய்யப்பட வேண்டும் என்று சுட்டிக்காட்டப்பட்டவுடன் கன்சல்லேஷன் ஒரு பிளாக்ஐ சரிபார்த்து இல்லையா என்பதை தீர்மானித்த பின்னரே கேன்சல் செய்யப்படுகிறது அது கேன்சல் செய்யப்படக்கூடாது இப்போது அதை எவ்வாறு பாதுகாப்பாக கேன்சல் செய்வது என்பது போன்றவற்றை அந்த த்ரெட் சரிபார்க்கலாம் அது வெளியிடக்கூடிய ரிசோர்சஸ் என்ன என்பதைக் கண்டறிய முடியும் அது மற்ற த்ரெட்களுக்கு இடையூறு விளைவிக்காது அதன்படி அது நடக்கலாம் டிஃபர்டு கன்சல்லேஷன்செய்யும் இந்த த்ரெட் கேன்சல் என்பது ரிசோர்சஸ் ஹன்ட்லிங் பொறுத்து பாதுகாப்பானது நான் சொல்ல வேண்டும் எனவே இந்த த்ரெட் கேன்சல் செய்யப்படுவது இப்படித்தான் pthread கன்சல்லேஷன் ஃபங்ஷன் pthread கேன்சல் பயன்படுத்தி தொடங்கப்படுகிறது மற்றும் டார்கெட் Pthread க்கான ஐடென்ட்டிபையர் ஃபங்ஷன்ற்கு ஒரு பேராமீட்டர் ஆக அனுப்பப்படுகிறது இது ஒரு ரோட்டின் pthread உருவாக்குகிறது இந்த t id த்ரெட்களை கேன்சல் செய்வதற்கான த்ரெட் id ஆகும் நான் சொல்ல வேண்டும் pthread cancel tid அந்த வகையில் இந்த pthread கன்சல்லேஷன் ஆவதாக தெரிவிக்கப்படும் இப்போது கன்சல்லேஷன் பொருத்தவரை இது டார்கெட் த்ரெட்டை கேன்சல் செய்வதற்கான கோரிக்கை மட்டுமே இது அடிப்படையில் ஒத்திவைக்கப்பட்ட கேன்சல் வகை அணுகுமுறையாகும் இது Pthread இல் உள்ளது உண்மையான கன்சல்லேஷன் கோரிக்கையை கையாள டார்கெட் த்ரெட் எவ்வாறு அமைக்கப்படுகிறது என்பதைப் பொறுத்தது இவை வெவ்வேறு மோட் அதாவது இந்த கேன்சல் செய்ய முடியாது த்ரெட் ஒருபோதும் கேன்சல் செய்யப்படாது அதாவது ஸ்டேட் மட்டுமே முடக்கப்பட்டுள்ளது மோட் ஒத்திவைக்க முடியும் அந்த வகையில் இந்த ஸ்டேட் இயக்கப்பட்டு வகை ஒத்திவைக்கப்படுகிறது இந்த த்ரெட் கேன்சல் கோரிக்கை வந்துவிட்டதா என்பதை அவ்வப்போது சரிபார்க்கும் அதன்படி அது கேன்சல் செய்யப்படும் அல்லது அசின்கொரோனஸ் ஆக இருக்கலாம் இது ஒரு ஸ்டேட் ஆக இருந்தால் இயக்கப்பட்டிருக்கும் த்ரெட்டின் மோட் அசின்கொரோனஸ் கன்சல்லேஷன் ஆக இருந்தால் அது உடனடியாக கேன்சல் செய்யப்படும் இந்த வழியில் நாம் ஒரு P thread விவரக்குறிப்பை உருவாக்க முடியும் நீங்கள் பல்வேறு வகையான முறைகளுடன் த்ரெட்களை உருவாக்கலாம் மற்றும் உங்களிடம் உள்ள மோட் பொறுத்து இந்த கேன்சல் பல்வேறு வகையான சூழ்நிலைகளுக்கு செல்லும் இது மீண்டும் அதே விஷயம் இது ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் மட்டுமே இந்த விஷயம் ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் மூலம் எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது என்பது ஒரு பிரச்சினை மற்றும் இதன் முடிவு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் டிசைனர் பொருத்தது